வணக்கம் நான் ஜெயந்த சாட்டர்ஜி ஐஐடி கான்பூரில் இருந்து பேசுகிறேன் நமது முந்தைய விரிவுரையை நினைவுபடுத்திப்பார்த்தீர்கள் என்றால் நாம் இன்றைய உலகிற்கான சேவை மேலாண்மை தலைப்பில் வியாபார யுக்திஅமைத்தல் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் முந்திய விரிவுரையில் நமது விவாதத்தை சுருக்கமாக சொன்னால் வியாபார யுக்திக்கான திட்டமிடல் என்பது ஒரு வகை வரைபடம் போன்றது இந்த அணுகுமுறையை வரைபடம் போன்று உருவகம் செய்து கொள்வது மிகவும் முக்கியமானது ஏனெனில் நாம் வரைபடத்தில் இந்த புள்ளி A என்பதிலிருந்து புள்ளி B என்பதை நோக்கி செல்வதாகவும் இந்தப் புள்ளிகள் இரண்டும் மாறிக் கொண்டே இருப்பதாகவும் எனவே அதற்கு ஏற்றார் போல இவற்றை அடையும் பாதையும் மாறுகிறது என்றும் பார்த்திருக்கிறோம் இது நிலப்பரப்பு வரைபடத்தில் பல புள்ளிகள் வெவ்வேறு வகையில் இணைக்கப்பட்டு இருப்பதைப் போன்று இருந்தது மேலும் இவற்றை நாம் விவாதிக்கும் பொழுது இந்த வளைந்து நெளிந்து செல்லும் பாதைகளை பற்றி நான் பேசவில்லை மாறாக நமது வியாபாரத்தில் மாறிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மேற்கொள்ளவேண்டிய வளைவு தன்மையுடைய அணுகுமுறையை பற்றி நாம் விவாதித்து இருந்தோம் மேலும் நமது நிறுவனம் சேவைகளில் எங்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு இன்று நிறுவனத்தின் நிலை என்ன எதை நோக்கி நிறுவன சேவை சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் விவாதித்தோம் சுருக்கமாக வியாபார யுக்தி ஆராய்ச்சியில்நாம் விரும்பும் குறிக்கோளை அடைய இது ஒரு மேலாண்மை செயல்முறை சாசனம் என்றும் மேலும் இந்த வகையான விரும்பிய இலக்குகளை அடைவதற்கான வியாபார சேவைகளில் வாடிக்கையாளர் மகிழ்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்றும் எவ்வாறு இன்றைய வாடிக்கையாளர் மகிழ்ச்சி என்ற காரணி எதிர்காலத்தில் புதிய வாடிக்கையாளர்களை இன்றைய வாடிக்கையாளர் மூலம் அடைய உதவும் என்பது பற்றியும் விவாதித்தோம் எனவே உங்களது வியாபார யுக்தி திட்டம் என்பது தெளிவாக இங்குள்ள செயல்முறைகளை கொண்டிருக்க வேண்டும் மேலும் ஒரு நிறுவனத்தின் தொலைநோக்கு சிந்தனை விவரங்களையும் அதில் அமைந்திருக்க வேண்டிய செயல்திறன் சார்ந்த நிதிநிலையில் அடையவேண்டிய இலக்குகளையும் மேலும் இவைகளை அடையும் பொழுது வாடிக்கையாளரின் மகிழ்ச்சியையும் கணக்கில் கொண்டு மேற்கொள்ளவேண்டிய திட்டமிடல்களையும் தற்போதைய வாடிக்கையாளர்களைக் கொண்டு அவர்கள் உதவியுடன் எதிர்கால வாடிக்கையாளர்களை உருவாக்குதல் பற்றியும் விவாதித்து இருக்கிறோம் இனி இதனை மற்றொரு வகை கண்ணோட்டத்திலும் பார்க்கலாம் ஒரு வியாபாரத்திற்கான யுத்தி அமைத்தல் என்பது திட்டமிடல் என்பதை விட அதனை செயல்படுத்தி காட்டுவதிலேயே அமைந்திருக்கிறது உதாரணமாக ஒரு நிறுவனத்தில் மோசமான திட்டமிடல் இருந்தாலும் அதனை நிறுவனத்தின் அனைத்து நிலைகளிலும் சிறப்பான செயல்முறைப்படுத்தினால் அது சிறப்பான திட்டமிடல் மற்றும் யோசனை இருந்தும் மோசமான செயல்முறைபடுத்தபட்டதன் காரணமாக கிடைக்கும் லாபத்தை விட அதிகமாக இருக்கும் எனவே வியாபார யுத்தியை செயல்படுத்துவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று இதனை செய்வதற்கு நிறுவனத்தில் உள்ள அனைத்து தரப்பு ஊழியர்களும் ஒரே மனநிலையில் இருக்க வேண்டும் ஒரு வியாபார சேவையின் யுத்திகளை உருவாக்கும் நிலையிலிருந்து நிறுவனத்தின் ஊழியர்கள் மட்டுமல்லாமல் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களும் பங்கேற்க வேண்டும் மேலும் இவை அனைத்தும் பல்வேறு நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆனால் இந்த நிறுவனங்கள் என்ன மறந்து விடுகின்றன என்றால் வியாபார சூழ்நிலைகள் மாறும் பொழுது அதனை சரிசெய்வது கொள்வதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளில் வாடிக்கையாளர் மற்றும் ஊழியர்களின் மனநிலையை கேட்டு அறிவதில்லை எனவே காலத்தினால் ஏற்படும் மாற்றம் காரணமாக சில வருடங்களிலேயே பணிபுரியும் ஊழியர்கள் ஒரே மனநிலையுடன் செயல்பட முடிவதில்லை எனவே நிறுவனத்திலுள்ள அனைத்து துறைகள் மற்றும் முக்கியமான வாடிக்கையாளர்கள் இந்த யுக்தி அமைத்தல் நிலையில் ஒன்றாக இருத்தல் என்பது மிகவும் அவசியம் இதனை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு இந்த இரண்டு முக்கிய காரணிகள் அவசியமாகிறது நாம் அரவிந்த் கண் மருத்துவமனை பற்றி பேசும் பொழுது அவர்கள் தங்கள் ஊழியர்களை புதிதாக பணியமர்த்தும் பொழுது அவர்கள் திறமை மிக்கவர்களாக மட்டும் இருப்பதில்லை நிறுவனத்தின் தொலைநோக்கு குறிக்கோளான சமுதாயத்தில் பொருளாதார நிலையில் பின்தங்கிய நிலையிலுள்ள மக்களுக்கு மிகக்குறைந்த விலையில் சேவை செய்வது என்பதில் ஈர்க்கப்பட்டு பணி செய்கின்றனர் இந்த வகை உயர்ந்த குறிக்கோள்கள் ஊழியர்களுடன் பகிரப்படவேண்டும் மேலும் இந்த வகை குறிக்கோள்களில் ஈர்க்கப்படும் நபர்களை வேலைக்கு பணியமர்த்த வேண்டும் இவைகளை ஒரு நிறுவனத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் மாஸ்லோ படிநிலைகளை Maslow's hierarchy கொண்டு இந்த வகை ஊழியர்களை கண்டறிய முடியும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோளுக்கு உழைப்பதை தங்களது குறிக்கோளாக என்று வைத்துக் கொண்டிருப்பர் மேலும் இவர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை கட்டமைப்பு மற்றும் இழப்பீடு கட்டமைப்பு இவைகளும் மனிதவள மேலாண்மை கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் இவ்வாறு அமையும் பொழுது ஒரு நிறுவனத்தின் தொழிலாளர்கள் அனைவருமே நிறுவனத்தின் யுத்திக்கு ஏற்றவாறு ஒரே குறிக்கோளுடன் செயல்படுவர் இங்குள்ளவைகளான ஊக்கத்தொகை இழப்பீடு பரிசு வழங்கல் மற்றும் தண்டித்தல் போன்றவை அனைத்தையும் தொழிலாளர்கள் மிகப் பெரிய அளவில் எடுத்துக் கொள்வதில்லை மேலும் ஒரு சேவை வழங்கலை வியாபாரமாக கொண்டுள்ள ஒரு நிறுவனத்தில் ஊழியர் விலகல் என்பது மிக முக்கியமான ஒன்று பொதுவாக நடக்கும் ஊழியர் விலகல் என்பது எந்தவகையிலும் நிறுவனத்தின் சேவைகளை பாதிக்காத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக ஊழியர்கள் ஒரு நிறுவனத்தை விட்டு விலகுவதற்கு அதைவிட உயர்வான பணிகளுக்கு அல்லது வித்தியாசமான பணிகளுக்காகவும் நிறுவனத்தை விட்டு நீங்குவர் அவர்கள் விலகுவது என்பது எவ்வாறு இயல்பாக ஓடும் நதியில் வெள்ளப்பெருக்கு மற்றும் வறட்சி ஏற்படதோ அதேபோல தொழிலாளர்கள் விலகல் என்பது ஒரு நிறுவனத்தின் சேவைகளில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தி விடக்கூடாது அதாவது ஒரு நிறுவனத்தின் முதன்மையான ஊழியர்கள் அனைவரும் வாடிக்கையாளர் சேவையில் இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் நிறுவனத்தின் குறிக்கோளுக்காக பணி செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும் இவ்வாறு ஊழியர்கள் இருப்பதற்கு ஒரு நிறுவனத்தின் பணி கலாச்சாரம் சந்தை அடிப்படையில் அமைந்ததாகவும் வாடிக்கையாளர் தேவையைப் பூர்த்தி செய்யும் வகையில் அமைந்ததாகவும் இருக்க வேண்டும் இங்குள்ள இவை அனைத்தும் வாடிக்கையாளரை மையப்படுத்தி வாடிக்கையாளர் சார்ந்து அமைந்தவையாகும் உங்களது நிறுவனத்தை சந்தைக்கு ஏற்றவாறு நிலைப்படுத்திக் கொள்வது என்றால் என்ன அல்லது அவ்வாறான யுத்தி நிலைகளை அமைத்துக்கொள்வது என்றால் என்ன எவ்வாறு வாடிக்கையாளர்களுக்கு ஏற்றவாறு நமது நிறுவனத்தை அமைத்துக்கொள்வதுசந்தைகளுக்கு ஏற்றவாறு நமது நிறுவனத்தின் நிலையை மாற்றிக் கொள்வது மற்றும் அதில் எழும் பிரச்சனைகளை பற்றி நாம் முந்தைய விரிவுரைகளில் செக்மெண்டேஷன்டார்கெட்டிங் மற்றும் பொசிஷனிங் தலைப்புகளை விவாதிக்கும்போது பார்த்திருக்கிறோம் மேலும் ஒரு நிறுவனம் எவ்வாறு தொடர்ந்து சந்தைக்கு ஏற்றவாறு தன்னை நிலைப்படுத்திக் கொள்வது வாடிக்கையாளர்களுக்கு ஏற்றவாறு தன்னை நிலைப்படுத்திக் கொள்வது எவ்வாறு அதன் இன்றைய வாடிக்கையாளர் மகிழ்ச்சியில் தொடர்ந்து கவனம் செலுத்துவது போன்றவைகளைப் பற்றி நாம் மறுமுறையும் விவாதிக்கலாம் ஆனால் இந்த யுக்தி அமைத்தல் தலைப்புபற்றி பேசுவதற்கு முன்பாக நான் ஒரு முக்கியமான விஷயத்தை முன்னிலைப்படுத்த சொல்லியாக வேண்டும் இன்று உங்கள் நிறுவன வெற்றிக்கு காரணமான ஒரு அம்சம் நாளை உங்கள் நிறுவனத்தின் வெற்றிக்கு காரணமாக இருக்காமல் போகலாம் நீங்கள் ஒரு சுத்தியலை நன்றாக பயன்படுத்துபவர் என்று வைத்துக் கொள்வோம் இப்பொழுது உங்கள் கண்ணோட்டத்தில் அனைத்துப் பொருட்களையும் ஆணியாக நினைத்து அவற்றின்மீது சுத்தியலை நீங்கள் பயன்படுத்தினால் அது சரியான அணுகுமுறையாக இருக்காது அதுபோல வியாபாரத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரே தீர்வு இருக்காதுஇந்த வகை கண்ணோட்டத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது முக்கியமான பிரச்சனைகளை கவனிக்கத் தவறிவிடுகிறார்கள் உங்கள் கையில் சுத்தியல் இருப்பதன் காரணமாக ஆணிகளை அடித்தல் என்பது ஒன்றே தீர்வாக நினைத்துக் கொள்கிறீர்கள் அவ்வாறு இல்லாமல் வளைந்து கொடுக்கும் சிந்தனையுடன் நிறுவனத்தின் யுத்திகளை அமைக்கும் கருவிகள் உங்களிடம் வேண்டும் மேலும் எந்த சமயத்தில் எந்த கருவிகளை உபயோகிக்க வேண்டும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும் உங்கள் நிறுவனத்தின் யுக்திஅமைத்தல் என்பது எப்பொழுதுமே வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சிபடுத்துதல் தொடர்ந்து வாடிக்கையாளருடன் பயணித்தல் இவற்றின் மூலம் சந்தையில் உங்கள் நிறுவனத்தை நிலைநிறுத்திக் கொள்ளலாம் ஒவ்வொரு சமயமும் உங்கள் நிறுவனத்தில் ஏற்படும் பிரச்சனையின் பொழுது நீங்கள் இந்த சுத்தியல் மற்றும் ஆணி என்ற கண்ணோட்டத்திலேயே மாட்டிக் கொள்ளக் கூடாது மாறாக பிரச்சனை குறித்து வாடிக்கையாளர் கருத்துக்களை கேட்க அணுக வேண்டும் உங்கள் நிறுவனம் சார்பாக வாடிக்கையாளருடன் தொடர்பில் இருக்கும் நிறுவன ஊழியர்களை சந்திக்க வேண்டும் இவ்வாறு சேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர் மற்றும் முன் களப்பணியாளர்கள் என்போர் நிறுவனத்தின் யுக்தி சார்ந்த முடிவுகளை மேற்கொள்ளும் பொழுது அதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் பொருட்களை உற்பத்தி செய்து விற்கும் வியாபாரத்தில் நீங்கள் உங்களது மேல்மாடி மற்றும் தரைதளத்தில் நடக்கும் வேலைகளை வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம் ஆனால் சேவைகளை வழங்கும் வியாபாரத்தில் உங்களது வேலைகளை வாடிக்கையாளர்களில் தொடங்கி அதற்காக பின்புறம் உழைக்கும் ஊழியர்கள் வரை அனைவரையுமே ஒரே வளையத்தில் இருந்து செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும் இதுவே சிஸ்டம் திங்கிங் என்பதன் அடிப்படைக் கோட்பாடு மேலும் இதன் அடிப்படையிலேயே வியாபாரத்திற்கு அமைப்பதற்கான யோசனை முறைகளும் அமைய வேண்டும் நிர்வாக வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொள்ளும் யுக்திகளை தொடர்ந்து சீராய்வு செய்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அதன் செயல் திறன்களை மதிப்பிட வேண்டும் இவ்வாறு நிகழ்வதை ஒரு கிளோஸ் லுப் கன்ட்ரோல் சிஸ்டம் அணுகுமுறையில் வெளிப்படுத்தும் பொழுது இங்குள்ளவாறு நிறுவனத்திற்குள் உள்ளீடு செய்யப்பட்டு அவைகளுக்கான அளவுதிருத்தங்கள் இங்கு மேற்கொள்ளப்பட்டவாறு இருக்கும் இங்கு உள்ளீடு செய்பவர்கள் நிறுவனத்தின் யுக்தி போன்றவைகளின் அடிப்படையில் அமைந்திருக்கும் பின்னர் அதைத் தொடர்ந்து விதிகளை பயன்படுத்தும் நிறுவனத்தின் செயல்பாட்டுமுறை மூலமாக மறுபுறம் அமைந்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்கல் என்ற செயல்பாடு நடைபெறும் எனவே இந்தப் பகுதி என்பது வியாபாரத்தில் சேவை வழங்குவதைக் குறிக்கிறது இதில் சேவை உருவாக்கம் பெற்று வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது இவை இரண்டும் பிரிக்க முடியாதவை இவைகளில் யுத்திகளை அமைக்கும் மையமும் வாடிக்கையாளர்களுடன் தொடர்பில் இருக்கும் மையங்களும் எப்பொழுதும் ஒரே நிலையில் செயல்பட வேண்டும் எனவே நிறுவனத்திற்கு யுக்திகளை அமைப்பதற்கு உள்ளீடாக வழங்கப்படும் கருத்துக்கள் அனைத்தையும் வாடிக்கையாளர் மற்றும் முன்களப்பணியாளர்களின் கருத்துக்கள் மூலம் சீராய்வு செய்து மறு அளவீடு செய்து திருத்தி வழங்க நம்மால் முடியும் மேலும் இந்த சூழ்நிலைகளை கண்காணிப்பு பணி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும்அவ்வப்போது நடப்பது சரியாக இருக்காது இன்றைய காலகட்டங்களில் தகவல் தொழில்நுட்ப உதவிகளை கொண்டு ERP அமைப்புகளின் மூலம் தினந்தோறும் அதாவது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நம்மால் சந்தை நிலவரங்களில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றிய கருத்துக்களை பெற்று நிறுவனத்தின் இருப்பு வளங்கள் வாடிக்கையாளர் கருத்துக்கள் சந்தைகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் போன்றவைகளின் அடிப்படையில் மாற்றங்களை மேற்கொள்ள முடியும் இந்த வகையில் செயல்படுவதை மாற்றங்கள் மேற்கொள்ளுதல் என்று சொல்லமாட்டேன் இதனை வளைந்து கொடுக்கும் அணுகுமுறை என்று எடுத்துக் கொள்ளலாம் இந்த அணுகுமுறையில் நிறுவனத்தின் யுக்திகளை நாம் செயல்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது அவசியமில்லை இதில் நமது சேவையில் வாடிக்கையாளர் மகிழ்ச்சி அடையச் செய்வதற்காகத்தான் வளைந்து கொடுக்கும் அணுகுமுறையைப் பின்பற்றுகிறோம் மாற்றம் நிறைந்த சந்தை சூழலில் உங்கள் நிறுவனத்தின் குறிக்கோளுக்கு ஏற்றவாறு மாற்றங்களை மேற்கொள்ளுங்கள் இவை பற்றி நாம் குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுகள் கொண்டு விளக்கும் பொழுது இந்த கோட்பாடு செயல்முறை என்பது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் இப்பொழுது நாம் ஒரு எளிய அணுகுமுறை ஒன்றை பின்பற்ற இருக்கிறோம் இது ஆற்றல்மிக்க செயல்முறையாகும் இதனை நாம் சூழ்நிலை ஆராய்தல் situation analysis என்று அழைக்கிறோம் இதில் நம்முடைய வியாபார நிறுவனத்தின் வெளிப்புற சூழலில் நிகழும் மாற்றங்களை பற்றி ஆராய்கிறோம் அதாவது நமது சக போட்டியாளருக்கு என்ன நிகழ்கிறது எந்த வகையான தொழில் நுட்பங்கள் நமது வியாபாரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய வியாபார சந்தை வாடிக்கையாளர்களை கவரும் விதத்தில் இருக்கிறதா அல்லது நமது துறைக்கு போட்டியாக மற்றொரு துறை வளர்கிறதா போன்றவைகளில் கவனம் செலுத்துகிறோம் மேலும் சமுதாயத்தில் தனிநபருக்கான ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களின் வளர்ச்சி வியாபாரத் துறை ஊடகங்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருந்து வருகிறது இவ்வகையில் சமூக ஊடகங்கள் தனிநபருக்கான ஊடகங்கள் மற்றும் வியாபார ஊடகங்கள் இவர்களுக்கிடையே நிலவிவரும் சண்டை காரணமாக வியாபார சேவைகளுக்கான திசை மாற்றமடைந்து கொண்டும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொண்டிருக்கும் இவை அனைத்தும் நமது வியாபாரத்தின் பொருளாதார நிலையை நிர்ணயிக்கும் எனவே இவைகளை நாம் சூழ்நிலைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கு திரையில் காண்பதை போல மேற்சொன்னவற்றை கொண்டு நீங்கள் உருவாக்கலாம் இதன் மேல்புறத்தில் எழுதியுள்ளது போல SWOT என்ற தலைப்பு பலம் பலவீனம் வாய்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் இவற்றைக் குறிக்கின்றன இதனடிப்படையில் நாம் TOWS மேட்ரிக்ஸ் என்றொன்றை உருவாக்கலாம் இதில் வெளிப்புற காரணிகளை அதாவது அச்சுறுத்தல் மற்றும் வாய்ப்புகளை ஒருபுறமாகவும் உள்புறகாரணிகளான பலகீனம் மற்றும் பலம் இவற்றை 2X2 மேட்ரிக்ஸ் அமைப்பில் ஒரு எளிய மிகச் சிறந்த கருவியாக நமக்கு பயன்படுகிறது இவைகளைக் கொண்டு இதுவரை உங்கள் பலவீனம் காரணமாக வியாபார சேவையில் நீங்கள் மேற்கொள்ள முடியாத சில செயல்கள் மற்றும் வாய்ப்புகளைப் பற்றியும் மேலும் நீங்கள் பலமாக இருக்கும் அம்சங்களில் புதிதாக உருவாகிவரும் வாய்ப்புகளைப் பற்றியும் நாம் அறிந்துகொள்ள முடியும் மேலும் உங்கள் பலவீனம் காரணமாக ஏற்படும் அச்சுறுத்தல்கள் பற்றியும் உங்கள் பலம் கொண்டு என்னென்ன அச்சுறுத்தல்களை நீங்கள் சிறப்பாக கையாள முடியும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எனவே இங்கு நீங்கள் காண்பது போல இந்த நிலையைத்தான் நாம் தொடர்ந்து உறுதிப்படுத்திக்கொண்டு இதே நிலையிலேயே அமைந்திருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் இங்கு உள்ள பகுதிகளில் நமது பலத்தை பிரயோகித்து பலவீனங்களை குறைக்க வேண்டும் கடந்த வார கடைசி விரிவுரையில் டப்பாவாலாஸ் பற்றிய விவாதத்தில் நான் உங்களுக்கு வழங்கிய பயிற்சியான இன்றிலிருந்து ஐந்து வருடங்களில் டப்பாவாலாஸ் வியாபாரத்தில் எந்த நிலை வரை செல்ல முடியும் மேலும் திறன்பேசி மூலம் உணவு வரவழைக்கும் முறை போன்றவை வளர்ந்துவரும் சூழலில் மாறிவரும் இன்றைய வியாபார சூழலுக்கு ஏற்ற வகையில் தங்களை மாற்றிக்கொள்ள டப்பாவாலாஸ் என்ன செய்ய வேண்டும் மேலும் ஃபுட் பாண்டா போன்ற நிறுவனங்கள் டப்பாவாலாக்கள் சேவையில் ஆதிக்கம் செலுத்த துவங்கினால் அதை எவ்வாறு எதிர்கொள்வது போன்றவை பற்றி இங்குள்ள இந்த இரண்டு பக்கங்களுக்கு உங்களை எழுதச்சொல்லி கேட்டிருந்தேன் ஃபுட் பாண்டா போன்ற நிறுவனங்களின் வியாபார சேவை மாதிரியுடன் வாடிக்கையாளர் வீட்டிற்கு தேவையான மற்ற சாமான்களையும் மற்ற வணிகர்களிடம் இருந்து வாங்கிச் சென்று வீட்டிற்கு சேர்ப்பது போன்றவைகளை மேற்கொள்ளும் பொழுது அதாவது ஒரு வியாபார தொடர்புடன் மற்றொரு வியாபார தொடர்புகள் இணையும் பொழுது அவைமற்ற வியாபாரிகளுக்கு இடையூறாக இருக்கின்றன இந்த வகையில் உணவு டப்பாக்களை எடுத்துச் செல்லும் பாம்பே டப்பாவாலாவிற்கும் இடையூறு வர வாய்ப்பிருக்கிறதா என்பது பற்றி நான் உங்களிடம் இரண்டு பக்கங்கள் எழுதச் சொல்லி இருந்த பயிற்சியினை மேற்கொள்வதற்கு 2X2 மேட்ரிக்ஸ் அமைப்பிலான TOWS இவைகளின் உதவி கொண்டு சிறப்பாக மேற்கொள்ள முடியும் இந்த செயல்முறைகளை கொண்டு நாம் மிகச் சிறப்பான வியாபார யுக்தி திட்டமிடலை மேற்கொள்ள முடியும் இத்துடன் என்னுடைய இன்றைய விரிவுரையை முடிக்கிறேன் அடுத்த வாரம் TOWS இவைகளை உபயோகிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய மற்றொரு பயன்தரும் மிக முக்கியமான கோட்பாடு பற்றி பார்க்கலாம்